வணக்கம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதி மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் கடைசி ஆய்வக காம்போனென்ட்ஸ்களை நினைவுபடுத்துகிறோம் PVD அமைப்பில் உள்ள ஒவ்வொரு அல்லது பெரும்பாலான பகுதிகளையும் நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் PVD பற்றி நாம் பேசும்போது வெப்ப மற்றும் E பீம் ஆவியாதல் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் எனவே இந்த குறிப்பிட்ட ஆய்வகத்தில் இப்போது நாம் சிஸ்டத்தை எவ்வாறு இயக்குவது மற்றும் ஒரு கோட் செய்வது பற்றி காண்பிப்போம் அலுமினியத்தை உதாரணமாகப் பயன்படுத்துவோம் இது உருக்கு வதற்கு எளிதானது நீங்கள் உண்மையில் ஆய்வகத்தில் வேலை செய்ய விரும்பினால் நாங்கள் அதைக் காண்பிப்போம் மற்றும் ஒரு ஸ்லைடில் அல்லது சப்ஸ்ட்ரேட்டில் பூச வேண்டும் என்றால் அதற்குரிய செயல்முறை என்ன என்பதை காண்பிப்போம் ஒன்று வெப்ப ஆவியாதல் மற்றும் இரண்டாவது E பீம் ஆவியாதல் தயவுசெய்து இந்த தொகுதியில் கவனம் செலுத்துங்கள் இது எனக்குப் பிடித்த தொகுதிகளில் ஒன்றாகும் ஏனெனில் உண்மையில் சிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்பதைப் பார்க்க முடியும் மற்றும் E பீம் இருக்கும் இடத்தில் சப்ஸ்ட்ரேட் எவ்வாறு லோடு செய்யப்படுகிறது என்பதைப் பார்க்க முடியும் நான் உண்மையில் E பீமை பார்க்க முடியாது ஆனால் இங்கே கிருசிபில் உள்ளது மற்றும் அங்கே 4 கிருசிபில் உள்ளன பின்னர் ஒரு போட் உள்ளது சேம்பர் எப்படி இருக்கும் நாம் தியரியில் எதைக் கற்றுக்கொண்டாலும் ஆய்வகத்தில் எதையாவது பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அல்லது ஆய்வகத்தில் அது மிகவும் வித்தியாசமான விஷயம் என்று நாம் உணர்ந்தோம் இந்த குறிப்பிட்ட தொகுதி பிடிக்கும் என்று நம்புகிறேன் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மீண்டும் மன்றத்தில் கேட்கலாம் இன்டைரக்ட் திரு ராஜண்ணாவிடம் இருந்து பொறியாளரை அழைத்ததோடு எனது மாணவர்களில் சிலரிடம் அதைக் காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர் நமக்குக் காண்பிப்பார் ஆனால் நாம் தனித்தனியாக இயக்க முடியும் இது கருத்தைப் புரிந்துகொள்வதற்கு வழங்கப்படும் மிகவும் எளிமையான மற்றும் எளிதான அமைப்பு சரி நான் உங்களை வேறு வகுப்பில் பார்ப்பேன் அதுவரை பார்த்துக்கொள்ளுங்கள் வருகிறேன் இது சுழலும் பம்ப் அறிகுறியாகும் இப்போது சுழலும் பம்ப் நீல நிறத்தில் உள்ளது இப்போது அது ஆன் செய்யப்பட்டுள்ளது இது பேக்கிங் வால்வுக்கானது இப்போது பேக்கிங் வால்வுகளும் திறக்கப்படுகின்றன இது ஒரு டர்போபம்ப் ஆகும் பின்னர் டர்போபம்பும் இயக்கப்படுகிறது இப்போது பம்ப்பில் வேகவளர்ச்சி நடக்கிறது அது இப்போது தொடங்கும் சிக்கலான புலத்தை அடைய சில நிமிடங்கள் காத்திருக்கவும் இப்போது 5 நிமிடங்கள் காத்திருக்க தெரியும் ஆம் 5 நிமிடங்கள் இப்போது நாம் மிமிக் டயகிராம்மிற்கு போகிறோம் மெயின் மெனுவிற்கு செல்ல எக்ஸிட் ஐ அழுத்தவும் பின்னர் சிஸ்டம் வியூ அழுத்தவும் பின்னர் மிமிக் டயகிராம் அழுத்தவும் இப்போது நாம் செய்யப்போகும் செயல்முறை என்ன அது இப்போது காண்பிக்கும் ரோட்டரி பம்ப் பேக்கிங் வால்வு மற்றும் டர்போபம்ப் டர்போபம்ப் முழு வேகத்தை அடையும் போது அது அதிக வெற்றிடத்தை திறக்கும் இந்த தானியங்கி முறை ஒரே ஒரு முறை ஸ்டார்ட் அழுத்தவும் பின்னர் அனைத்தும் ஸ்டார்ட் ஆகிவிடும் அதனால் இப்போது டர்போபம்ப் தயாராக உள்ளது இது இப்போது முழு வேகத்தில் உள்ளது இப்போது சைக்கிள் என்பதை அழுத்தவும் இப்போது பின்னர் அது சிஸ்டம் நிலைக்கு செல்லும் என்பது பம்பிங் மூலம் ஏற்படும் சைக்கிள் சீக்குவன்ஸ் இது அதிக வால்யூம்ல் உள்ளது இந்த சேம்பேர் இப்போது அதிக வெற்றிட நிலையில் உள்ளது இது மைனஸ் 5 நிலைகளில் உள்ளது இப்போது இது மைனஸ் 5 நிலை வெற்றிடத்தில் உள்ளது செயல்முறை சேம்பேர்ல் உள்ளது இப்போது சிஸ்டம் மைனஸ் 6 இல் உள்ள உயர் வெற்றிட மட்டத்தில் உள்ளது இப்போது நாம் டெபாசிஷனை டெபாசிட் செய்யப் போகிறோம் இது முதலில் வெப்பம் நாம் தெர்மல் டெபாசிஷனை செய்ய செல்ல வேண்டும் தெர்மல் டெபாசிஷனை செய்வதற்கு முன் ஐஎம்ஓ அரசாங்கத்திற்கு செல்கிறது IMO அரசாங்கம் மற்றும் ஆயினும் பார்க்க Ti 0505 சப்ஸ்ட்ரேட் லெவல் சப்ஸ்ட்ரேட் சப்ஸ்ட்ரேட் மற்றும் வளிமண்டல ஈரப்பதம் அல்லது r சப்ஸ்ட்ரேட்றில் டெபாசிட் செய்யப்பட்ட ஏதேனும் வாயுக்கள் செய்யும் போது சுத்தம் செய்யப்படுகின்றன என்பதை IMO அரசாங்கம் அறிவார்கள் நாம் IMO அரசாங்கம் செய்யப் போவதற்க்கு முன் அதற்கு முன் பிரஸ் பிராசஸ் அந்த செயல்முறை ஐஎம்ஓ அரசாங்கத்திற்குச் சென்றது என்பதை அறிந்து பிரஸ் பிராசஸ் பின்னர் பிரஸ் சீக் இப்போது பாருங்கள் ஒரு வெற்றிடம் மைனஸ் 4 நிலைகளில் உள்ளது பின்னர் அந்த வாயுவை சேம்பர்ரில் அனுமதி கொடுங்கள் இந்த ஊசி வால்வு வழியாக சேம்பர்ரில் வாயுவை அனுமதிக்கவும் ஊசி வால்வை மெதுவாகத் திறந்து அது காண்பிக்கும் வெற்றிட அளவைக் கண்காணிக்கவும் வெற்றிட நிலை மைனஸ் 4 நிலைகள் கழித்தல் 4 நிலை மில்லி பார் ஆக வைக்கப்படுகிறது 0611 h d ஐ ஆன் செய்தவுடன் சர்க்யூட் பிரேக்கரை இயக்கவும் இப்போது நாம் IMO அரசாங்கத்தைச் செய்யப் போகிறோம் அதற்கு முன் h d சுவிட்சை ஆன் செய்து பின்னர் சர்க்யூட் பிரேக்கரை இயக்கவும் அதன்பின் கரண்ட் நிலையைக் கவனிக்கவும் நாம் கரண்ட் நிலையை இங்கு புதுப்பிக்கவும் பின்னர் கரண்ட் ஐ பார்க்கவும் HTLP கட்டுப்பாட்டு குவாடையும் மெதுவாக அதிகரித்து கரண்ட் ஐ பயன்படுத்தவும் 0702 பட்டர்ன் வெற்றிட நிலை மைனஸ் 4 லெவல் மைனஸ் 4 மில்லிபாரில் உள்ளது பிராசஸ் சேம்பரில் உள்ளே பிராசஸ் ஐ கவனிக்கவும் அது வயலட் பிளாஸ்மாவில் உள்ளது வயலட் நிற பிளாஸ்மாவைக் காண்பிக்கும் இது 3 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை இருக்கும் இது ஒரு அப்பர் ஐஎம்ஓ அரசாங்கம் கிளீனிங் ஆர் சல்பேட் சுத்தம் செய்யும் IMO அரசாங்கம் இந்த சுத்தம் செய்த பிறகு சர்க்யூட் பிரேக்கர் சுவிட்சை ஆஃப் செய்யவும் சுவிட்சில் உள்ள hd ஐ அணைக்கவும் பின்னர் மெதுவாக கரண்ட் அளவை குறைக்கவும் அது குறைவதற்கு முன் கரண்ட் நிலை முதலில் சர்க்யூட் பிரேக்கரை அணைத்து சுவிட்சை அணைக்கவும் ஆம் சரியாகத் தெரியும் இப்போது சேம்பர் அதிக வெற்றிட நிலையில் உள்ளது அது மைனஸ் 6 அளவில் உள்ளது இப்போது நாம் தெர்மல் டெபொசிஷன் டெபாசிட் FL செய்ய போகிறோம் தெர்மல் டெபொசிஷன் நாம் ஏற்கனவே சப்ஸ்ட்ரேட்க்குள் லோட் செய்துள்ளோம் மற்றும் நாம் S ஐ லோட் செய்துள்ளோம் மூலப்பொருளான அலுமினியப் சோர்ஸ்ன் உள்ளே உள்ளது தெர்மல் டெபொசிஷன் செய்ய போகிறோம் இதற்கு முன் தடிமன் மானிட்டரில் அந்த சுவிட்சை ஆன் செய்ய வேண்டும் தடிமன் மானிட்டரை ஆன் செய்த பிறகு தடிமன் எந்த அளவிற்குத் தேவைப்படுகிறதோ தயவு செய்து t n 1 அல்லது t n 2 ஐப் பயன்படுத்தி தடிமனை அமைக்கவும் ஏற்கனவே இது 600 நானோமீட்டர்களில் உள்ளது தேவை எதுவாக இருந்தாலும் தடிமனை அமைக்கவும் பின்னர் l t சுவிட்சை ஆன் செய்யவும் சர்க்யூட் பிரேக்கரை இயக்கவும் சர்க்யூட் பிரேக்கரை இயக்கவும் இங்கே உதவிக் கட்டுப்பாடு அவர்களுக்கு வழங்க வேண்டும் அல்லது மின்னோட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் மெதுவாக மின்னோட்டத்தை அடைய வேண்டும் இந்த மின்னோட்டம் r பொருள் சார்ந்தது இப்போது நாம் அலுமினியப் பொருட்களில் வைக்கப்படுகிறோம் அலுமினியம் குறைந்த மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்கிறது FL அறையின் உட்புறம் ஒளிரும் மற்றும் பொருள் இதனுள்ளே செல்கிறது என்பதைக் கவனியுங்கள் அதற்கு முன் ஷட்டரைத் திறந்து ரோட்டேட்டர் அட்ரிஷனில் ஒரு சுவிட்சைச் சுழற்றவும் டெபொசிஷன் செய்வதற்கு முன் அச்சிடுதல் தேவைப்படுகிறது அச்சிடுதல் குறைந்த மின்னோட்டத்தை 1 அல்லது 2 நிமிடங்கள் பயன்படுத்துகிறது அதன் பிறகு அழுத்தினால் தடித்த பூச்சு செய்ய மின்னோட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்ன தொடங்கியது அப்செர்வ் பார்க்கவும் FL இப்போது டெபொசிஷன் விகிதம் அதிகரிக்கிறது மற்றும் பூச்சு அதிகரிக்கிறது இப்போது பூச்சு பொருட்கள் சார்ந்து நடக்கிறது அந்த r தரவு பொறுத்து டெபொசிஷன் குறைகிறது ன்னோட்டத்தை அமைக்க வேண்டும் அல்லது இது என்ன அதற்கு எந்த வகையில் r டெபொசிஷன் விகிதம் தேவைப்படுகிறது FL புள் பினிஷ் புள் FL 1419 பினிஷ்டு ஒரு பூச்சு முடிந்ததும் நாம் முதலில் மின்னோட்டத்தைக் குறைக்க வேண்டும் அல்லது மின்னோட்டத்தைக் குறைக்க வேண்டும் இருப்பினும் சர்க்யூட் பிரேக்கரை அணைக்கவும் தெர்மல் சுவிட்சுகளை அணைக்கவும் தெர்மல் தெர்மல் டெபாசிஷன் முடிந்தது இப்போது எலக்ட்ரான் பீம் ஒன் டெபாசிஷனுக்குப் போகிறோம் சார் 1509 நாம் எலக்ட்ரான் பீம் ஒன் டெபாசிஷனுக்குப் போகிறோம் நாம் முதலில் இங்கே உடனடி மூலக் கட்டுப்பாட்டில் மின் விநியோகத்தை இயக்குகிறோம் பவர் ஆன் ஆன் சுவிட்சை அழுத்தவும் சுவிட்சை இயக்கும் முன் இந்த கட்டுப்பாட்டு வழிசெலுத்தலை 0 நிபந்தனைகளை உறுதி செய்வோம் இப்போது துப்பாக்கியை இயக்கவும் மெதுவாக 1637 இப்போது சேமிப்பகம் மின்னோட்டத்தை இயக்குவதாகும் மன்னிக்கவும் இப்போது உள்ளே பேக் ஆன் நிலையில் இருப்பதை கவனிக்கும் மின்னோட்டத்தை அதிகரிக்க சேமிப்பு மின்னோட்டத்தை அதிகரிக்கும் இப்போது அது முன்நிபந்தனையில் உள்ளது 2 நிமிடங்கள் காத்திருக்கவும் அதன் பிறகு நாம் சக்தியை அதிகரிப்போம் அதற்கு முன் தடிமன் அமைக்க வேண்டும் நான் தடிமன் 400 நானோமீட்டர் அமைக்கிறேன் அதை பொறுத்து மின்னோட்டத்தை அதிகரிக்க வேண்டும் இப்போது கிருசிப்பிலே சுற்றியுள்ள பீம் இடத்தைக் கவனியுங்கள் கிருசிப்பிலேயின் மீது பீம் விழுகிறது கிருசிப்பிலேயின் மீது பீம் விழுகிறது இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் மெதுவாக சிறிது மின்னோட்டத்தை அதிகரிக்கிறது 1917 இப்போது கவனியுங்கள் இப்போது என்ன நடக்கிறது தரவு டெபொசிஷன் மற்றும் சரிபார்ப்பு என்று சொல்லுங்கள் இந்த தரவு டெபொசிஷன் மேலும் அதிகரிக்கிறது பின்னர் பூச்சு தடிமன் இப்போது நாம் அதிகரிக்க போகிறோம் தரவு டெபாசிஷனை அதிகரிக்கப் போகிறது என்று வைத்துக்கொள்வோம் மின்னோட்டத்தை அதிகரிக்க வேண்டும் இல்லையெனில் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இங்கே 150 தடிமன் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஷட்டர் ஆஃப் ஆகிவிடும் ஷட்டர் ஆஃப் ஆகிவிடும் r பூச்சு சோதனை முடிந்ததும் மெதுவாக மின்னோட்டத்தை 0 நிலைக்குக் குறைத்து பின்னர் துப்பாக்கியை அணைக்கவும் பின்னர் பவர் கன்ட்ரோலர் பவரை அணைத்து பவர் சுவிட்சை மாற்றவும் இப்போது டெபாசிஷன் சப்ஸ்ட்ரேட் கீ ஸ்லாட்டுகளில் 50 முதல் 30 நிமிடங்கள் இருக்கிறது ஏனெனில் சேம்பர் அதிக வெப்பநிலையில் உள்ளது நாம் இந்த ti யை இறக்குகிறோம் இது இந்த வெப்பநிலை நேர விளைவு அல்லது ஈரப்பதத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் திடீரென்று அது ஈரப்பதத்தை அதிகரிக்கும் இது r டெபாசிஷன் சப்ஸ்ட்ரேட்டை பாதிக்கும் அப்படியே வைத்திருங்கள் 2323 2325 வைத்துக்கொள் 2327 அதிக வெற்றிட நிலையில் உள்ள ஒரு அமைப்பு உயர் வெற்றிட நிலை இந்த நிலையில் 2333 சென்றார் 2335 ஒரு இழை கெட்டுப்போனது போல 2337 அடிப்படையில் இப்போது நடக்கிறது இது 5 முதல் 10 நிமிடங்கள் இருக்கிறது 15 முதல் 10 நிமிடங்கள் 2345 அதை இழு அதை அப்படியே வைத்திருங்கள் r டெபாசிஷன் செயல்முறையை முடித்த பிறகு சேம்பர்யைத் திறக்கக்கூடாது r செயல்முறை முடிந்தவுடன் பிராசஸ் ஐ அழுத்தவும் பிறகு சைக்கிள்க்கு நகரவும் இப்போது எலக்ட்ரானிக் பீம்ற்கு இன்று அதிகபட்சம் 2452 மற்றும் இது 2426 சார் இன்று அதிகபட்சம் 2427இது 600 மில்லி ஆம்ப்ஸ்கள் சார்ந்தது எது வரை முடியும் 2435 r பொருள் சார்ந்து 600 மில்லி ஆம்ப்ஸ் வரை கொடுக்க வேண்டும் சரி நான் குறிப்பிட்டுள்ள வெப்பநிலை விகிதத்தைக் கொடுக்கிறேன் அதிகபட்ச விகிதம் என்ன அதன் உடன் செல்ல வேண்டும் பின்னர் வெர்சன் சிறப்பாக செல்கிறது 2455 இந்த சிஸ்டம் செய்யக்கூடிய அதிகபட்சம் என்ன இந்த ஒன்று அலுமினியத்திற்கு இது 35 40 க்கு செல்கிறது குறிப்பாக வினாடிக்கு 40 ஆங்ஸ்ட்ரோம்கள் அது செல்லும் இதற்கு ஒரு வெப்ப அதிகபட்ச மின்னோட்டம் இது ஒன்று இல்லை இது 400 ஆம்ப்ஸ் செயல்முறைக்கானது ஆனால் இது 400 ஆக இருக்கக்கூடாது 2518 30 என்றால் என்ன 2519 LBM 20க்கு 30 2521 30 முதல் 50 மன்னிக்கவும் 30 முதல் 50 வரை ஆரம்பத்தில் அது இரண்டு மின்னோட்டங்களையும் ஒரு முறை சோதிக்கும் அது சரி அது குறையும் அது குறையாது வேண்டும் மின்னோட்டத்தைக் குறைக்கவும் மின்னோட்டத்தை குறைக்கவும் இல்லையெனில் அது வெப்பநிலை விகிதம் வேகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அனைத்து பொருட்களும் வேகமாக செயல்படும் 2545 அதாவது மெதுவாக நாம் டெபாசிட் செய்யும்போது r எங்காவது செல்கிறது 25 ஆம்ப்ஸ் என்பது அதிகபட்சம் 25 முதல் 30 ஆகும் 2557 அலுமினியத்திற்கு கெரோலின் 400 ஆகும் நினைக்கும் போதெல்லாம் 2601 கூடைகள் r பொருள் தெரியும் நான் அந்த அதிக சக்தியுள்ள பொருள் இல்லை என்று நினைக்கிறேன் 100 க்கும் மேற்பட்ட மற்றும் 100 முறைக்கு மேல் ஆம் 150 or ஆர் செயல்முறை முடிந்ததும் இங்கே ஸ்வீப்பை அணைத்து அவற்றின் வோல்ட் விகிதத்தை அணைக்கவும் துடைக்கவும் ஸ்வீப் நகர்வுகளில் x அச்சு மற்றும் y அச்சு ஆர் கற்றை x axis மற்றும் y axis நாம் 2639 இங்கே r க்குருசிபிள் கற்றை 270 டிகிரி குறைகிறது இது எங்கோ போகிறது அதை சரிசெய்ய ஸ்வீப் ஊசல் பயன்படுத்தலாம் ஆனால் காட்சி மூலம் எப்படி தெரிந்தது அல்லது 2657 மேலும் பார்வைக்கு நாம் குழாய் பயன்முறையில் பார்க்கலாம் 2701 ஓகே அகலத்தை அதிகரிக்கவும் அதாவது மைய முன்முயற்சி 0 அது மையமாக இருக்கும் முழுமையாக r பொருள் ஆவியாக வேண்டும் அது அதிகரிக்க வேண்டும் ஒ பீம் பீம் யா பீம் 2719 ஓ அதுவும் முடியும் யா இதை அதிகரிக்க எப்படி வேண்டும் ஓ நேர்கோட்டில் பார்த்த பிறகு அதிகரிக்கும் இல்லையெனில் மற்றொரு பீம் இருக்கும் நன்றாக இருக்கிறது இப்போது நாங்கள் மாதிரிகளை இறக்கப் போகிறோம் அதற்கு முன் எலக்ட்ரான் கற்றை கருத்தை இயக்கவும் Refer Time 2803 மற்றும் முத்திரையை அழுத்தவும் ஹை வேக்குவம் வால்வு ஐஸோலேட் முத்திரையை அழுத்தவும் அது தனிமைப்படுத்தப்பட்ட சேம்பர் ஐ முத்திரையை மூடும் மற்றும் வென்ட் வென்ட் ஐ அழுத்தவும் இப்போது அது திரையில் ஏர் அட்மிட் வால்வு திறந்திருப்பதைக் காட்டுகிறது வென்ட்க்கு சேம்பர் நைட்ரஜன் வாயுவைப் பயன்படுத்துகிறது இப்போது நோப் நிலைமைகளைப் பயன்படுத்தி பாதுகாப்பு இன்டர்லாக்ஸைக் கவனிக்கவும் உள்ளக வெற்றிடத்தில் இணைக்கப்பட்ட காற்று உள்நிலையையும் வெற்றிடமாக்குகிறது இப்போது சேம்பர் ஒரு வளிமண்டல நிலையில் உள்ளது அது திறக்கும் விளைவு பாதுகாப்பானது மற்றும் தொடுதல் ஆப் ஆகும் ஆப் சேம்பர் கதவை திற மற்றும் சப்ஸ்ட்ரேட் ஹோல்டர்ரை திறக்கவும் பார்வையாளர் மையம் இங்கே குறியிடப்படும் இங்கே சேம்பர்ரை நீண்ட டையில் திறந்து வைக்க வேண்டாம் தயவு செய்து r சப்ஸ்ட்ரேட்டை அகற்றிய பின் கதவை மூடவும் மற்றும் அதை அப்படியே வைத்திருக்க வேண்டாம் வேக்குவம் அளவை செய்யுங்கள் சைக்கிள் ஐ அழுத்தவும் இப்போது நான் ஒரு சுத்தமான கண்ணாடியை எடுத்து மாதிரிகளை ஏற்றப் போகிறேன் இது போன்ற பார்க்க Ti 3053 எது தேவையோ அதை மட்டும் சரிசெய்யவும் கண்ணாடியை இங்கே வைக்கவும் பார்க்க Ti 3103 சிறிது திறந்ததை அகற்ற வேண்டாம் சிறிது திறக்கவும் பின்னர் அலைன் கீயை பயன்படுத்தி ஸ்குருவை இறுக்கவும் இப்போது r சப்ஸ்ட்ரேட் இப்போது r சப்ஸ்ட்ரேட் r சப்ஸ்ட்ரேட் ஆனது சப்ஸ்ட்ரேட் உருளையில் நிறுவப்பட்டது இப்போது சப்ஸ்ட்ரேட் ரோலர் வடிவமைத்தல் இது 8 இப்போது நாம் சப்ஸ்ட்ரேட் ரோலரை ஏற்றப் போகிறோம் சேம்பர் வேக்குவம் நிபந்தனையுடன் இருக்கும் வெண்ட் ஐ மீண்டும் அழுத்தவும் இப்போது இந்த சப்ஸ்ட்ரேட் ரோலர் அப்படியே இருக்கிறது இப்போது பார்க்க Ti 3303 திசையில் வருகிறது சப்ஸ்ட்ரேட் ரோலர் நமது சப்ஸ்ட்ரேட் ரோலர்ரில் நிறுவப்பட்ட பின்பு அது நிறுவப்ப்படுகிறது எந்தப் r பொருள் பூசப் போகிறதோ அந்தப் பொருளை ஏற்றுவதற்கு ஒரு வெப்ப அல்லது எலக்ட்ரான் பீம் டிரம் பயன்படுத்தி பொருளை ஏற்றவும் நான் இதை விளக்கப் போகிறேன் அவற்றை எவ்வாறு உள்ளே ஏற்றுவது க்ரூசிபிள்களை அகற்ற கிளிப்களை மூடவும் இது ஒரு க்ரூசிபிள் எந்தப் பொருள் பூசப் போகிறதோ தயவு செய்து இந்த க்ரூசிபிள்கக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் நாம் ஏற்கனவே அலுமினியத்தை க்ரூசிபிள்கக்குள் வைத்திருந்ததை இப்போது காண்கிறோம் ஒருமுறை க்ரூசிபிள் பொருளை க்ரூசிபிள்கக்குள் வைக்கப்பட்டது அதை அப்படியே வைத்துக்கொள் தயவு செய்து இந்த 4 பாக்கெட்டுகள் பல க்ரூசிபிளில் உள்ளன 4 வேண்டும் இது தற்போதைய கண்ட்ரோல்லரின் பாக்கெட் தேர்வுக்கானது க்ரூசிபிள் தேர்வு மெயின் பவர் சப்ளையை இயக்கவும் இப்போது அந்த க்ரூசிபிள் நல்ல நிலையில் இரண்டாவது க்ரூசிபிளில் பொருளில் உள்ளது என்ன ஆக்சிஜன் இருக்கிறதோ அது இரண்டாவது க்ரூசிபிள் உள்ளே உள்ளது க்ரூசிபிளை மாற்றப் போகிறோம் இது இந்த மின்னோட்டத்தை சுழற்ற வேண்டும் பார்க்க Ti 3505 3 அல்லது 4 எது வேண்டும் 3ல் மட்டும் இயக்கவும் r க்ரூசிபிளில் சுழற்றப்படுவதைப் பார்க்கவும் பார்க்கவும் அதிக வெப்பநிலை இருந்தால் அது பச்சை நிறத்தைக் குறிக்கும் இல்லையெனில் அந்த பச்சை நிறத்தைக் காட்டாது r மோட்டார் சுழலவில்லை சுழலாமல் இருக்க வேண்டும் இப்போது நாம் நான்காவது க்ரூசிபிளைத் தேர்ந்தெடுத்துள்ளோம் முதலில் போகிறது ஆன்டிகிளாக் திசையில் வைத்துள்ளதை 1 ஆக மாற்ற வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது பார்க்க Ti 3545 இயங்குகிறது இப்போது 4 முதல் இப்போது வரை சுழற்றுவது முதல் ஒன்று இது இந்த டையின் ஒரு பகுதியாகும் நாம் க்ரூசிபிள் தேர்வைச் செய்யப் போகிறோம் மற்றும் பொருளை குரூசிபிளில் வைத்திருக்கப் போகிறோம் இப்போது நான் பொருளை எவ்வாறு வெப்பத்தில் வைத்திருப்பது என்பதைக் காட்டப் போகிறேன் இப்போது தெர்மல் சோர்ஸ்ஸில் பேஸ்கெட் அல்லது பிலமென்ட் அல்லது போட் ஐ எப்படி வைப்பது என்பதைக் காட்டப் போகிறேன் நாம் 5mm அலைன் கீயை எடுக்கவேண்டும் இது போன்ற திருகுகளில் கழற்றுவதற்கு பேஸ்கெட்டை அகற்றவும் ஒருமுறை பேஸ்கெட் அல்லது போட் அல்லது பிலமென்ட் ஆக இருந்தால் அதில் மின்னோட்டத்தைப் பயன்படுத்தினால் அது உடையக்கூடியதாக இருக்கும் கவனமாக அகற்றவும் இப்போது நான் இந்த பேஸ்கெட்டை பின்னால் அசெம்பிள் செய்யப்போகிறேன் இப்போது பேஸ்கெட்டை அசெம்பிள் செய்துவிட்டோம் மேலும் இந்த மெட்டீரியலின் உள்ளே வைத்து பூச்சு செய்ய எதை வேண்டுமானாலும் போடுங்கள் நான் அலுமினியப் பொருளைப் போடப் போகிறேன் இது ஒரு அலுமினிய தட்டு நான் அவற்றை டங்ஸ்டன் பேஸ்கெட்க்குள் வைக்கப் போகிறேன் தெர்மல் சோர்ஸ்ஸில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களைச் செய்யப் போகிறோம் மற்றும் சிறிது ஸ்குருவை இறுக்கி ஷட்டரை மூட வேண்டும் இப்போது பொருள் ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் மாதிரிகள் மற்றும் அந்த ஷட்டர் ஹோல்டரை இறக்குதல் ஆகியவற்றை நான் விளக்க வேண்டும் மாதிரிகள் ஏற்றப்பட்டதும் பொருட்கள் ஏற்றப்பட்டதும் சேம்பர்ரை மூடி வெற்றிட நிலையில் வைத்திருங்கள் இப்போது சைக்கிள் ஐ பிரஸ் பண்ணவும் இப்போது அந்த சேம்பர் இந்த சேம்பரில் பைரேட் செய்யப்பட்டது இப்போது சேம்பர்க்குள் விளக்குகள் எரிகிறது முன்பு சேப்டி இன்டர்லாக் நோப் நிலையில் இருந்தது இப்போது லைட்டிங் சுவிட்ச் இயக்கப்பட்டது r சேப்டி இன்டர்லாக்ஸ் ஆன் சேப்டி இன்டர்லாக்குகள் செயல்பாட்டில் இருக்கும் இல்லையெனில் சேப்டி இன்டர்லாக் இல்லாமல் எந்த செயல்முறையும் நீட்டிக்க அல்லது வெப்ப அல்லது வழக்கமான செயல்முறையும் செய்ய முடியாமல் போகிறது நடக்கவில்லை நடக்கவில்லை எந்தவொரு பாதுகாப்பிலும் 80 சதவீதம் திருப்தி அடைந்துள்ளன செயல்முறைக்குப் பிறகு சர்வதேச பாதுகாப்பு மட்டுமே பாதுகாப்பு அதன் பிறகு r செயல்முறை ஆன் ஆகும் பிறகு r செயல்முறை முடிந்ததும் இந்த குளோசிங் நடைமுறையை எப்படி ஷட் டௌன் செய்வது என்பதை விளக்கப் போகிறேன் முன்பு திறக்கும்போது திறக்கும் நடைமுறையை விளக்கினேன் இப்போது ஒரு குளோசிங் செயல்முறை இது சிஸ்டம் ஷட் டௌன்ற்கு பதில் இறுதியாக ஷட் டௌன் சிஸ்டத்தை மூடுவதுடன் முடிவடையும் வெற்றிட நிலையில் இருக்கும் சிஸ்டத்தை எப்படி மூடுவது ஒருமுறை ஷட் டவுன் செய்யப் போகும் போது சீல் சீல் சீல் சேம்பர் என்று அழுத்திய பிறகு சேம்பர் சீலைக் காட்டுகிறது பிறகு ஸ்டாப் ஐ பிரஸ் செய்யவும் மற்றும் சிஸ்டத்தை எப்போது இயக்கப் போகிறீர்கள் ஸ்டாப் அழுத்தவும் இப்போது ஸ்டாப் ஐ அழுத்தவும் ஸ்டாப் ஐ அழுத்தும் போதெல்லாம் அது டர்போ குறைவதைக் காட்டுகிறது அப்போது வேகம் குறையும் சில நிமிடங்கள் காத்திருக்கவும் பம்ப் செயலிழக்கும் திறந்த நிலையில் உள்ள வளிமண்டல நிலையில் எப்போதும் சேம்பர்ரை வைத்திருக்க வேண்டாம் தயவு செய்து அதனால் வெற்றிட நிலையில் வைத்திருங்கள் இப்போது அதன் பிறகு டர்போபம்ப் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இப்போது அனைத்து பொருட்களையும் ஆஃப் செய்ய வேண்டும் இப்போது அது பாதுகாப்பாக உள்ளது IO சுவிட்சை ஆஃப் செய்ய வேண்டும் இப்போது எல்லாம் ஆஃப் செய்யப்படும் பின்னர் மெயின் பவர் சப்ளையை ஆஃப் செய்ய வேண்டும் மெயின் பவர் சப்ளை மற்றும் நாம் அதை விட்டு விடுவோம் சில்லர் அல்லது ஏர் கம்ப்ரசர் மற்றும் கேஸ் வேலை செய்யும் அனைத்து ரெகுலேட்டர்களையும் ஆஃப் செய்ய வேண்டும் தயவு செய்து எல்லா விஷயங்களையும் மூட வேண்டும்